இந்த பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போது ரிசிவிங் ஆன்டனாவின் மிக முக்கிய தன்மை பற்றி பார்ப்போம் அதிலிருந்து பல அளவுருக்களை கண்டு பிடிக்க வேண்டும் இது ஒரு ஆண்டனாவின் இஃபெக்டிவ் ஆபர்ச்சர் Effective Aperture பயனுள்ள துளை என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் ஒவ்வொரு ஆண்டனாவிலும் ஒரு இஃபெக்டிவ் ஆபர்ச்சர் உள்ளது ஆனால் நீங்கள் ஒயர் கம்பி ஆண்டனாவைப் பற்றி பேசும்போது அதற்கு நீளம் மட்டுமே உள்ளது எனவே அதற்கு எந்த அகலமும் இல்லை அதன் பரப்பளவு பூஜ்ஜியமாகும் ஆனால் தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள் அது பரப்பளவு பூஜ்ஜியமாக இருக்கலாம் அல்லது மிகச் சிறியதாக இருக்கலாம் ஏனெனில் அதன் அகலம் சிறியது ஆனால் ஆண்டனாவாக இருக்க அது அதிக பயனுள்ள பகுதியைக் கொண்டிருக்க வேண்டும் அந்த பயனுள்ள பகுதி உண்மையில் ஒரு மின் பகுதி அதன் பரப்பளவு அல்ல எனவே பயனுள்ள பகுதி அதிகமாக இல்லாவிட்டால் அது ஒரு ஆண்டனா இல்லை மேலும் அது அங்கிருந்து சக்தியை எடுக்க முடியாது எந்த ஒரு ஆண்டனாவின் வேலை என்னவெனில் பயனுள்ள பகுதி இருந்தால் இங்கிருக்கும் அலையை எடுத்துக் கொள்ளும் இப்போது மற்ற துளை ஆண்டனாக்களுக்கு இந்த பயனுள்ள துளைகளைக் காண்பது கடினம் அல்ல ஏனென்றால் துளை பெரியதாக பெரியதாக அது அதிக சக்தியை எடுக்கும் வெளிப்படையாக அனைத்து சக்திகளையும் எடுக்க முடியாது ஏனெனில் முழு துளை மீது சீரான வெளிச்சம்தான் தேவை எனவே வெளிச்சத்தில் சீரான தன்மை இல்லாததால் ஆண்டனாவின் இஃபெக்டிவ் ஆபர்சர் எப்போதும் பரப்பளவை விட குறைவாக இருக்கும் எனவே புலக் கோட்பாட்டின் அறிவிலிருந்து இஃபெக்டிவ் ஆபர்சர் எவ்வளவு என்று கண்டுபிடிக்க வேண்டும் நாம் இப்போது இதனை ஒன்றிணைந்து பார்க்க முடியும் அதாவது கம்பி வகை துளை வகை அல்லது இரண்டின் சேர்க்கை போன்றவை எனவே அதில் எப்போதும் ஒரு துளை உள்ளது புலக் கோட்பாட்டின் படி அந்த துளைகளின் கருத்து என்னவென்றால் கதிர்வீசும் அல்லது பெறும் ஆண்டனாவின் பகுதி ஆகும் எனவே இந்த கட்டத்தில் கதிர்வீச்சு என்னவென்றால் அது பவர் டென்சிட்டி ஆகும் மின்சார மற்றும் காந்தப்புலம் என்ன என்பதை நாம் அறிவோம் அதிலிருந்து பவர் டென்சிட்டியை கணக்கிட முடியும் இப்போது ஆண்டனா எடுக்கும் மொத்த சக்தி என்னவென்றால் அது பவர் டென்சிட்டி பெருக்கல் பயனுள்ள பகுதி ஆகும் எனவே ஒரு ஆண்டனா இருப்பதாகவும் சில மின்காந்த இன்சிடன்ட் அலை வருவதாகவும் வைத்துக்கொள்வோம் எனவே இந்த கட்டத்தில் சில பவர் டென்சிட்டி உள்ளது இதன் அலகு வாட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆகும் இப்போது இது ஆண்டனாவின் பயனுள்ள பகுதியால் பெருக்கப்படுகிறது இது ஆண்டனாவால் பெறப்பட்ட அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட மொத்த சக்தியை தரும் எனவே பவர் டென்சிட்டியின் வெளிப்பாடு Wi ஆக இருந்தால் பயனுள்ள பகுதி Ae என்றால் இது தான் மொத்த சக்தி என்று சொல்ல முடியும் எனவே பயனுள்ள பகுதிக்கான ஃபார்முலா formula சூத்திரம் இது எனவே பயனுள்ள பகுதியின் அலகு மீட்டர் ஸ்கொயர் மேலும் இதன் அலகு வாட்ஸ் ஆகும் எனவே ஆண்டனாவால் பெறப்பட்ட மொத்த சக்தியை எவ்வாறு அளவிடுவது ஆண்டனாவால் பெறப்பட்ட மொத்த சக்தி அல்லது சுமையால் பெறப்பட்ட மொத்த சக்தி ஆகும் ஏனெனில் இறுதியில் ஆண்டனா ஒரு சுமையுடன் இணைக்கப்படும் ஆகையால் பெறப்பட்ட மொத்த சக்தி என்ன என்பதை அளவிட முடியாது ஆனால் சுமைக்கு குறுக்காக அளவிட முடியும் எனவே சுமையால் பெறப்பட்ட மொத்த சக்தி அல்லது சுமைக்கு வழங்கப்பட்ட மொத்த சக்தி என்று சொல்லலாம் எனவே இப்போது ஒரு ஆண்டனாவிற்கு அதை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று பார்ப்போம் எனவே பயனுள்ள பகுதி Aeஐ PT என்று இப்போது எழுதலாம் ஆகவே Ae என்பது PTWi க்கு சமம் எனவே PT ½ITIT என்றால் அது IT மோட் ஸ்கொயர் இந்த IT ரிசிவிங் மோடில் உள்ளீட்டு மின்மறுப்பு விஷயத்தில் தெவெனின் ஈக்வேலன்ட் சர்க்யூட்டில் இதனை பார்த்தோம் இது பாயும் மின்சாரம் மற்றும் RT உள்ளது இதுதான் தெவனின் சர்க்யூட் எனவே இதுதான் RT மற்றும் XT ஆகும் லோடில் எவ்வளவு சக்தி உள்ளது என்பதை இங்கிருந்து கணக்கிட வேண்டும் அது ½|IT|2×RT ஆகும் எனவே இதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஆகையால் அந்த ½|IT|2ஐ நேரடியாக எழுதுகிறோம் Ae என்பது V2T2RT மீண்டும் காஞ்சுகேட் பொருத்தத்தின் படி இங்கு நாம் சுமைக்கு அதிகபட்ச சக்தியைப் பெறுகிறோம் எனவே இந்த Ae பயனுள்ள பகுதிக்கு அதிகபட்ச சக்தி அங்கு வழங்கப்படும் எனவே அந்த நேரத்தில் நாம் Aeஐ Ae max என அழைக்கலாம் எனவே இஃபெக்டிவ் ஆபர்சர் அதிகபட்சமாகிறது இது காஞ்சுகேட் இணைப்பின் கீழ் வரும் மின் கருத்தாகும் எனவே ஆண்டனாவின் Ae மாற்றம் கொண்டது அது ஜெனரேட்டர் அல்லது வெளிப்புற இம்பிடன்ஸ் உடன் இணைந்திருந்தால் மாறும் எனவே இதன் மதிப்பை காஞ்சுகேட் இணைப்பின் நிபந்தனை படி RARL என்பது RT ஆகவும் XA என்பது XT ஆகவும் இருக்க வேண்டும் ஆகையால் இதன் மதிப்பு V2T8Wi பின்னர் RARL என்று சொல்கிறோம் எனவே உண்மையில் துருவமுனைப்பு பொருந்தவில்லை என்றால் பின்னர் ஒரு சிந்தனை பரிசோதனையின் மூலம் காண்பிக்கப்படும் அதாவது உண்மையில் Aemax இன் மதிப்பு லாம்டா நாட் ஸ்கொயர்4pi × G ஆக இருக்கும் என்பதை இது நிரூபிக்கும் ஆனால் இதுதான் அதிகபட்ச மதிப்பு என்று எழுதுகிறோம் எனவே இயக்க அதிர்வெண் தெரிந்தால் ஆண்டனாவின் லாம்டா நாட் மற்றும் அதிகபட்ச பயனுள்ள பகுதி ஆண்டெனாவின் மற்றொரு அளவிடக்கூடிய அளவுடன் தொடர்புடையது அது G ஆகும் G என்றால் என்ன G என்பது G தீட்டாவின் அதிகபட்ச மதிப்பு அதாவது ஆண்டனாவின் கெய்ன் இப்போது இதுதான் ட்ரான்ஸ்மிட்டிங் சிறப்பியல்பிற்கும் ரிசிவிங் சிறப்பியல்பிற்கும் உள்ள இணைப்பு நமக்கு ட்ரான்ஸ்மிட்டிங் சிறப்பியல்பு என்பது G என்பதும் அதனை எவ்வாறு கண்க்கிடுவது என்றும் தெரியும் நாம் வெவ்வேறு இடங்களில் சக்தி பகிர்மானம் கண்டு பிடித்து அதிலிருந்து அதிகபட்ச Gயை கண்டுபிடிக்கிறோம் இதே ஆண்டனாவை ரிசிவிங் ஆண்டனாவாக பயன்படுத்தினால் அதன் தொடர்பு என்ன அதன் பயனுள்ள பகுதி என்ன என்பதை கண்டு பிடிக்கலாம் நீங்கள் வகைப்படுத்திய அதே ஆண்டெனாவின் ஸ்பேஷியல் கெய்னாகும்spatial gain இடம்சார்ந்த ஆதாயம் இப்போது நான் அதை ரிசிவிங் ஆண்டனாவாகப் பயன்படுத்தினால் அது எவ்வளவு சக்தியை உள்வாங்குகிறது என்று கண்டறிய முடியும் எனவே இந்த பயனுள்ள பகுதி என்பது பரப்பளவின் ஒரு பகுதி அல்லது ஆபர்சர் ஆண்டனாவாகும் ஆபர்சர் ஆண்டனா அதன் பயனுள்ள பகுதி Ae மேற்பரப்பளவின் ஒரு பகுதியாகும் அது மேற்பரப்பளவை விட குறைவாகத்தான் இருக்கும் உண்மையில் ஆண்டனாவின் மின் தூரம்தான் அதன் பரப்பளவை தீர்மானிக்கிறது ஒயர் ஆண்டனாக்களில் பயனுள்ள பகுதி மேற்பரப்பளவைவிட மிக அதிகம் எனவே இது ஆபர்சர் ஆண்டனாவிற்கு எதிராக உள்ளது ஏனெனில் ஆபர்சர் ஆண்டனாவில் பயனுள்ள பகுதி பரப்பளவை விட குறைவாக இருக்கும் இப்போது இது மிக முக்கியமான உறவு என்பதை நிரூபிக்கலாம் தகவல்தொடர்பு ரேடார் போன்ற பெரும்பாலான மாதிரிகளில் இந்த சூத்திரம் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இதை நிரூபிக்க நாம் ஒரு விஷயத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் பயனுள்ள பகுதியின் கருத்தை கரன்ட் எலிமென்ட்டின் விரிவுரைகளின் தொடக்கத்தில் உண்மையில் அறிமுகப்படுத்திய கருத்து இதுதான் கரன்ட் எலிமென்ட்டின் சில ஆண்டனா அளவுருக்களைக் கண்டறிந்துள்ளோம் ஆனால் அதன் பயனுள்ள பகுதியை நாம் கண்டுபிடிக்கவில்லை எனவே கரன்ட் எலிமென்ட்டின் பயனுள்ள பகுதி மிகவும் பயனுள்ள அளவுகோல் என்பதால் அதைக் கண்டுபிடிப்போம் ஏனென்றால் அந்த நேரத்தில் இது ஒரு நல்ல ரேடியேட்டர் அல்ல என்பதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் இதன் அர்த்தம் அதன் கதிர்வீச்சு திறன் மிக அதிகமாக இல்லை என்று நாம் கணக்கிட்டோம் ஆனால் கரன்ட் எலிமென்ட்டின் டைரக்டிவ் சிறப்பியல்பு மிகவும் நல்லது அதனை நாம் முதலில் கண்டுபிடிக்கவில்லை ஏனென்றால் கரன்ட் எலிமென்ட்டின் கெய்னையோ பயனுள்ள பகுதியையோ நாம் கண்டுபிடிக்கவில்லை காரணம் அந்த நேரத்தில் நாம் இந்த கருத்தை அறிமுகப்படுத்தவில்லை எனவே இப்போது அதைச் செய்வோம் என்னிடம் கரன்ட் எலிமென்ட் இருப்பதாகவும் ஒரு இன்சிடன்ட் அலை வருவதாகவும் வைத்துக்கொள்வோம் இந்த கரன்ட் எலிமென்ட் z திசையில் இருந்தால் இன்சிடன்ட் அலையும் z திசையில் இருக்கிறது என்று கருதுகிறோம் எனவே கரன்ட் எலிமென்ட்டிற்கும் இன்சிடன்ட் அலைக்கும் இடையில் போலரைஸேசன் பொருநத்தமின்மை இல்லை மேலும் இது ஒரு இழப்பற்ற கரன்ட் எலிமென்ட் என்று கருதுகிறோம் அதாவது அதன் RL பூஜ்ஜியமாகும் எனவே Ae max என்னவாக இருக்கும் Ae max என்பது V2T8WiRA RL ஆகும் எனவே இங்கு அது V2T8WiRA என்று இருக்கும் ஏனென்றால் RLஐ பூஜ்ஜியமாக எடுத்துக் கொள்கிறோம் இப்போது கரன்ட் எலிமென்ட்டின் VT என்ன நீங்கள் ஒரு மின்சார புலம் இருப்பதைக் காண்கிறீர்கள் அதாவது E மற்றும் இந்த தூரம் விஷயம் என்று நமக்கு தெரியும் எனவே VT என்பது E × dl ஆகவும் Wi என்பது என்ன என்றும் கண்டு பிடிக்க வேண்டும் இப்போது இங்கே இந்த இன்சிடன்ட் அலை தொலைதூரத்தில் உள்ள ஒரு ஆதாரத்திலிருந்து வருகிறது என்று கருதுகிறோம் எனவே உண்மையில் இது ஒரு தள அலை தான் வருகிறது எனவே தள அலையின் Wi என்பது இந்த கட்டத்தில் ஆண்டனாவின் பவர் டென்சிட்டி ஆகும் பவர் டென்சிட்டி என்றால் என்ன இதை நான் E22Z0 Z0 ஐ முன்பு ஈட்டா நாட் என்று கூறினோம் எனவே E22ஈட்டா நாட் என்று வரும் ஈட்டா நாட் என்பது வெற்றிடத்தின் இன்ட்ரின்சிக் மின்மறுப்பு அதாவது 377 ஓம் ஆகும் எனவே இது E dl28 E2 ஈட்டா நாட் இதன் மதிப்பை கரன்ட் எலிமென்ட்டிற்கு நாம் பார்த்தோம் Ra என்பது என்ன அது 80பை ஸ்கொயர் dl2லாம்டா நாட் ஸ்கொயர் ஆகும் இதனை சுருக்கினால் 3 லாம்டா நாட் ஸ்கொயர் வகுத்தல் 8 பை என்றும் அதன் மதிப்பு 0 119 லாம்டா நாட் ஸ்கொயர் என்று வரும் நான் இதனை மீண்டும் எழுதுகிறேன் கரன்ட் எலிமென்ட்டின் Aemax 0 119 லாம்டா நாட் ஸ்கொயர் என்பதாகும் இது இழப்பில்லா கரன்ட் எலிமென்ட்டிற்கானது மேலும் இந்த வகை கரன்ட் எலிமென்ட்டிற்கு இழப்பு குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் இழப்பு கணிசமானதாக இருந்தால் அதாவது உண்மையில் கரன்ட் எலிமென்ட்டிற்கு கதிர்வீச்சு எதிர்ப்பு 80 பை ஸ்கொயர் dl ஸ்கொயர் லாம்டா நாட் ஸ்கொயர் ஆக இருந்தால் இழப்பு அதிகமாக இருக்கும் ஆகவே அதனை நாம் எடுத்துக் கொண்டால் இழப்புகள் உள்ளன மேலும் RA இன் மதிப்பு RL ற்கு சம்மாக இருந்தால் RT 2 RAவாக இருக்கும் எனவே Aemaxஇன் மதிப்பு பாதியாகும் ஆகையால் இழப்பு ஆண்டனா அதாவது இழப்பு கரன்ட் எலிமென்ட்டுக்கு Aemaxஉம் குறைவாக இருக்கும் இப்போது உண்மையில் சில பொதுவான மதிப்புகளைக் கொண்டு டைப்போலை ஒரு கரன்ட் எலிமென்ட் என்று கருத முடியாது டைப்போலை ஒரு கரன்ட் எலிமென்டாக கருத வேண்டும் என்றால் இதன் நீளம் வகுத்தல் செயல்பாட்டின் அதிர்வெண் 150 ற்கு குறைவாக இருக்க வேண்டும் எனவே என்னிடம் லாம்டா நாட் வகுத்தல் 50 நீளமுடைய இழப்பற்ற டைப்போல் இருந்தால் அதன் Aemax 0 199 லாம்டா நாட் ஸ்கொயர் ஆகும் ஆனால் Aemax என்பது l×we we என்பது பயனுள்ள அகலமாகும் இப்போது இவ்விரண்டையும் சமன்படுத்தி lஇற்கு லாம்டா நாட் வகுத்தல் 50 என்று போட்டால் பயனுள்ள அகலத்தின் மதிப்பு 5 95 லாம்டா நாட் ஸ்கொயர் என்று கிடைக்கும் ஆனால் பொதுவாக டைப்போலின் அகலம் அதாவது விட்டம் லாம்டா நாட் வகுத்தல் 300 ஆக இருக்கும் ஆகவே பயனுள்ள அகலம் உண்மையில் 1785d ஆகும் எனவே டைப்போல் அல்லது கரன்ட் எலிமென்ட்டின் பயனுள்ள அகலம் அல்லது மின் அகலம் அலையைவிட 1500 மடங்காக இருக்கும் அதனால் தான் முன்பே சொன்னது போல் ஒயர் வகை ஆண்டனாக்களில் பயனுள்ள பகுதி வெளிப்புற பரப்பளவை விட அதிகம் இப்போது மற்றொரு தந்திரத்தை செய்வோம் இந்த சூத்திரத்தை நிரூபிப்போம் ஆனால் கரன்ட் எலிமென்ட்டின் Aemaxஐ ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளோம் எனவே கரன்ட் எலிமென்ட்டின் கெய்னின் மதிப்பு என்ன இதனை பொதுவாக நாம் கண்டுபிடிக்கவில்லை ஆனால் அசைன்மென்டில் கரன்ட் எலிமென்ட்டின் கெய்னை கண்டுபிடிக்க சொல்லி இருந்தோம் எனவே G இன் மதிப்பு என்ன என்பதை இங்கு பார்ப்போம் கரன்ட் எலிமென்ட்டின் Ae max 0 119 லாம்டா நாட் ஸ்கொயர் ×4பை லாம்டா நாட் ஸ்கொயர் லாம்டா நாட் ஸ்கொயர் இரண்டும் ரத்தானால் தோரயமாக 12×0 12 என்று வரும் எனவே இது 1 44 ஆகும் சரியாக செய்தால் 1 5 ஆக இருக்கும் எனவே தோராயமாக ஒரு பொருளின் கெய்ன் 1 5 ஆகும் இது ஒரு ஐசோட்ரோபிக் ஆண்டனாவுடன் ஒப்பிடப்படுகிறது இதுதான் கரன்ட் எலிமென்ட்டின் அதிகபட்ச கதிர்வீச்சின் திசை ஆகும் எனவே ஒரு ஐசோட்ரோபிக் ஆண்டனாவுடன் ஒப்பிடும்போது இந்த திசையில் 1 5 மடங்கு சக்தி பெறுகிறது மேலும் இது டைப்போல் ஒத்ததிர்வு டைப்போல் ஹாஃப் வேவ் டைப்போல் போன்ற நடைமுறை ஆண்டனாவின் கெய்ன் 1 67 ஐ கொண்டிருக்கவில்லை எனவே கரன்ட் எலிமென்ட் நம்பிக்கையற்ற கதிர்வீசி என்று விவாதித்தோம் என்று சொல்லலாம் ஏனெனில் அதன் கதிர்வீச்சு மின்மறுப்பு மிகவும் குறைவு ஆனால் அது நல்ல டைரக்டிவ் பண்பை கொண்டுள்ளது அதனால் தான் இதனைபள்றி பார்த்தோம் சிக்கலான ஆண்டனாக்களின் பொதுவான அளவுருக்களை இதிலிருந்து தான் நாம் எடுக்கிறோம் ஆனால் இது ஒரு நல்ல கதிர்வீசியாகவும் இருக்கிறது ஏனெனில் இது வடிவியல் மற்றும் கட்டமைப்பால் இங்கே நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த மதிப்பு உண்மையானது மீண்டும் அடுத்த ஒன்றில் பயன்படுத்துவேன் இந்த சூத்திரத்தை நிரூபிக்க ஒரு சிந்தனை பரிசோதனை செய்ய வேண்டும் இதன் பொருள் இந்த சூத்திரத்தை நிரூபிக்க வேண்டியிருக்கும் ஏனெனில் இது நிரூபிக்கப்படவில்லை Ae அதிகபட்சம் அதாவது ட்ரான்ஸ்மிட்டிங் கெய்னிற்கும் இஃபெக்டிவ் ஆபர்சருக்கும் என்ன தொடர்பு என்பது தெரிந்தால் நாம் இப்போது நிரூபிக்கலாம் எனவே அதற்காக R தொலைவில் பிரிக்கப்பட்டுள்ள இரண்டு ஆண்டனாக்களைக் கவனியுங்கள் அங்கே ஒவ்வொன்றின் ஃபார் ஃபீல்டும் இருக்கிறது இது ட்ரான்ஸ்மிட்டிங் ஆண்டனா என்றும் இது ரிசிவிங் ஆண்டனா என்றும் சொல்லலாம் எனவே இது எவ்வளவு பரப்புகிறதோ அது அனைத்தையும் கடத்துகிறது அது Pt சக்தியை பரப்புகிறது என்றும் பின்னர் இந்த திசையில் Dgt இதன் டைரக்டிவிட்டி என்றும் இருந்தால் இது V எனில் டைரக்டிவிட்டி இந்த திசையில் Dgt ஆகும் இது ட்ரான்ஸ்மிட்டர் என்பதால் T என்னும் கீழ் எழுத்தை பயன்படுத்துகிறோம் மேலும் பயனுள்ள பகுதியை Ae அல்லது Atm அதாவது அதிகபட்ச பயனுள்ள பகுதி என்று எழுதலாம் அதேபோல் அதற்கு தொடர்புடைய மற்றவற்றை Arm மற்றும் Dgr என்று எழுதுகிறோம் இதன் பொருள் Pt என்பது பின்னர் வருகிறது Atm மற்றும் Dgt இதற்கும் Arm மற்றும் Dgr இதற்கும் வருகிறது ஏனெனில் இவை ரிசிவிங் ஆண்டனாக்கள் இவை ட்ரான்ஸ்மிட்டிங் ஆண்டனாக்கள் ஆகும் இந்த தருணத்தில் ஆண்டனா Pt சக்தியுடைய ட்ரான்ஸ்மிட்டருடன் இணைக்கப்பட்டிருந்தால் பவர் டென்சிட்டி Wt என்று வரும் இதன் மதிப்பு Pt4பைR2×Dgt ஏனெனில் நாம் கெய்னை அல்ல டைரக்டிவிட்டியை எடுத்து கொள்கிறோம் இதன் பொருள் இழப்பற்ற மற்றும் செயல்திறன் கொண்ட ஆண்டனா என்பதாகும் இப்போது எவ்வளவு சக்தி இந்த ஆண்டனா சேகரிக்கும் எனில் அது PrWt×Ar ஆகும் mஐ நான் எழுதவில்லை ஏனெனில் m என்பது அதிகபட்சத்தைக் குறிக்கும் எனவே PtDgtAr4பைR2 இங்கிருந்து பார்த்தால் DgtArPrPt×4பைR2என்று எழுதலாம் இப்போது ரெசிப்ரோசிட்டி தியரம் reciprocity theorem பரஸ்பர தேற்றம் பற்றி நினைவு கூர்கிறேன் எனவே இரண்டாவது ஆண்டெனா இப்போது ஒரு டிரான்ஸ்மிட்டராக பயன்படுத்தப்பட்டால் இந்த ஆண்டனா ஒரு ரிசீவராகவும் இடைப்பட்ட மீடியம் medium ஊடகம் லீனியர் செயலற்ற ஏனைசோட்ரோபியாகவும் anisotropy அசமத்திருப்பம் இருக்கிறது அதாவது எளிய மீடியம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது இது Ptஐ கடத்துகிறது இது Prஐ பெறுகிறது இரண்டும் ஒன்று தான் எனவே நாம் மீண்டும் எழுதினால் DgrAt என்பது PrPt 4பைR2க்கு சமமாக இருக்கும் என்பதை நிரூபிக்க முடியும் எனவே இதிலிருந்து Dgt Ar என்பது Dgr Atக்கு சமம் என்று சொல்கிறோம் ஆகவே அந்த Dgt Ar வை Dgr At ற்கு சமம் அல்லது Dgt At என்பது Dgr Ar க்கு சமம் என்று எழுதுவேன் இந்த உறவு ஒரு ஆண்டனாவின் டைரக்டிவிட்டியை அதிகரிப்பது அதே விகிதத்தில் அதன் இஃபெக்டிவ் ஆபர்சர் அதிகரிக்கிறது என்று கூறுகிறது ஆகவே Atm மற்றும் Arm முறையே ஆண்டனா 1 மற்றும் 2 இன் அதிகபட்ச இஃபெக்டிவ் ஆபர்சர் என்றால் நாம் DtAtm ஐ Dr Arm க்கு சமமாக எழுதலாம் அங்கு Dt மற்றும் Dr ஆகியவை டைரக்டிவிட்டியின் அதிகபட்ச மதிப்புகள் இப்போது இந்த உறவு அனைத்து ஆண்டனாக்களுக்கும் செல்லுபடியாகும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் முதலாவதாக ஐசோட்ரோபிக் ஆண்டனா என்று கருதப்படுகிறது இது ஒரு ஐசோட்ரோபிக் ஆண்டனாவாக இருந்தால் அதன் அதிகபட்ச டைரக்டிவிட்டி 1 ஆகவே Atm ஐ Arm Dr க்கு சமம் என்று எழுதலாம் எனவே ஒரு ஐசோட்ரோபிக் ஆண்டனாவின் அதிகபட்ச பயனுள்ள பகுதி எது இது வேறு எந்த ஆண்டனாவின் அதிகபட்ச டைரக்டிவிட்டிக்கான பயனுள்ள பகுதியின் விகிதத்திற்கு சமம் ஒரு ஐசோட்ரோபிக் ஆண்டனாவின் அதிகபட்ச பயனுள்ள பகுதி வேறு எந்த ஆண்டனாவின் அதிகபட்ச டைரக்டிவிட்டிக்கான அதிகபட்ச பயனுள்ள பகுதியின் விகிதத்திற்கு சமம் என்று நான் மீண்டும் சொல்கிறேன் வேறு எந்த ஆண்டனாவையும் கரன்ட் எலிமென்ட் என்று தேர்வுசெய்கிறேன் ஏனென்றால் கரன்ட் எலிமென்ட்டுக்கான இந்த இரண்டு மதிப்புகளையும் நான் அறிவேன் எனவே அதை வைத்து கரன்ட் எலிமென்ட்டின் அதிகபட்ச பயனுள்ள பகுதி எது இது 0 199 லாம்ப்டா நாட் ஸ்கொயர் மற்றும் Dr என்பது 1 5 ஆகும் எனவே இதன் மதிப்பு லாம்டா நாட் ஸ்கொயர்4 பை ஆகும் ஆகவே லாம்டா நாட் ஸ்கொயர்4பை என்பது ArmDrஇற்கு சமம் என்று சொல்லலாம் இங்கிருந்து இதனை ஆண்டனாவின் Aemax என்று கூறுகிறோம் r ஐ விடுகிறோம் எனவே எந்த பொது ஆண்டெனாவிற்கும் இது உண்மை Aemax என்பது லாம்டா நாட் ஸ்கொயர்4பை×Dmax அல்லது அது ஒரு கெய்ன் ஆகும் எனவே இந்த சூத்திரம் Ae max என்பது லாம்டா நாட் ஸ்கொயர்4பை Dmaxஇற்கு பதில் கெய்ன் என்று நிரூபணமாகிறது சம்பந்தப்பட்ட அந்தத் திறன்கள் இருந்தால் அவை இங்கே பாதிக்கப்பட வேண்டும் எனவே இது மிகவும் பயனுள்ள விஷயம் ஆனால் வெளிப்படையாக இது இங்கே இருந்தால் ஆண்டனா இழப்பற்றது என்று நாம் கருதினோம் அதாவது ஆண்டனாக்களில் போலரைஸேசன் பொருத்தமின்மை மின்மறுப்பு பொருத்தமின்மை போன்றவை இல்லை அது இருந்தால் அனைத்தும் செயல்திறன் காரணியாக இங்கே இருக்க வேண்டும் ஆனால் இது மிகவும் பயனுள்ள உறவாகும் ஏனென்றால் ஆண்டெனாவின் ட்ரான்ஸ்மிஷன் பண்பு தெரிந்தால் ஆண்டெனாவின் ரிசிவிங் தன்மையைக் கண்டறிய இது உதவும் எனவே இதன் பாதை ஆண்டனாவின் பயனுள்ள பகுதியிலிருந்து வருவதாகும் அதனால்தான் இது ஆண்டனாவிற்கு மிக முக்கியமான அளவுருவாகும்